அறிவுசார் சொத்தின் தோற்றம் பகுதி 1 அறிவுசார் சொத்தின் தோற்றத்தை நீங்கள் பார்க்கும் போது மனிதனின் படைப்பாற்றல் தான் அறிவுசார் சொத்துக்களுக்கு மூல ஆதாரம் என்பதைக் காண முடியும் சில ஆசிய கலாச்சாரங்களில் இருந்து மனிதப் படைப்பாற்றலை பற்றி நாம் அறிந்தவற்றைப் பார்த்தால் பழமையான கலாச்சாரங்களில் படைப்பாற்றல் என்னும் கருத்து இருந்திருக்கவில்லை என்பது தெரிகிறது அதாவது அவர்கள் நாம் குறிப்பிட்டு மதிக்க வேண்டிய மற்றும் அடையாளப்படுத்த வேண்டிய கருத்தாக அதை மதிக்கவில்லை என்பது தெரிகிறது உண்மையில் படைப்பாற்றல் என்பது தெய்வீகத் தன்மைக்கு மட்டுமே உரித்தானதாகக் கருதப்பட்டது ஒரு காலகட்டத்தில் பண்டைய கலாச்சாரத்தில் கலை என்பது நீங்கள் கண்டுபிடிக்கும் ஒன்றாகக் கருதப்பட்டதே ஒழிய நீங்கள் படைக்கும் ஒன்றாக அல்ல எனவே கலை என்பது கண்டுபிடித்தல் படைத்தல் அல்ல மனிதர்கள் எதையும் தாங்களாகப் படைக்கவில்லை அவர்கள் கண்டுபிடித்தார்கள் அல்லது ஒரு உருவில் இருந்ததை பிரிதொரு உருவிற்கு மாற்றினார்கள் இவ்வாறான கருத்து இருந்தது எனவே கலை என்பது ஒரு சாயல் வடிவமாக கருதப்பட்டது சாயல் உருவாக்குதல் என்பது கண்டுபிடிப்பு செயல்முறையின் மூலம் சாத்தியமானது இந்த தத்துவத்தின் படி கடவுள் மட்டுமே படைத்தவர் அனைத்துப் பொருள்களும் அவரால் படைக்கப்பட்டவை எனவே ஒரு படைப்பாளி இருக்கிறார் அவரால் படைக்கப்பட்ட பொருள்கள் இருக்கின்றன எனவே மனிதனின் படைப்பாற்றல் என்பது இதற்கு சரியாக பொருந்தவில்லை ஏனென்றால் மனிதனின் படைப்பு திறன் என்பது ஒரு சாயல் வடிவமாகவே புரிந்து கொள்ளப்பட்டது இதில் நெறிக்கப்படுவதாக உணர்ந்தால் நவீன அறிவுசார் சொத்து குறித்த சட்டத்திலும் கூட இதைப்போன்ற ஒரு நிலை இருப்பதைக் காணலாம் குறிப்பாக காப்புரிமைச் சட்டத்தில் கண்டுபிடிப்புக்கும் படைப்புக்கும் நடுவில் ஒரு புதிரான நிலை இருக்கிறது கண்டுபிடிப்புகள் படைப்புகளாகக் கருதப்படுவதில்லை ஏனென்றால் கண்டுபிடிப்புகள் படைப்புகளுக்கு வழிவகுப்பது இல்லை அதாவது எதையும் புதிதாக உருவாக்குவதில்லை ஏற்கனவே இருப்பதை வெளிப்படுத்துகிறார்கள் எனவே பண்டைய கலாச்சாரங்களைச் சார்ந்த மக்கள் உணர்ந்த அதே பிரச்சனை விவாதம் நவீன காலங்களிலும் உள்ளது என்பதை உணர்கிறோம் எனவே படைப்பாற்றலைப் பார்க்கும்போது இரண்டு பரந்த சிந்தனைகளைப் பார்க்கலாம் ஒன்று மதம் சொன்னது என்னவென்றால் படைப்பாற்றல் என்பது கடவுளுக்கு உரிய இடம் அதற்குப்பின் மறுமலர்ச்சிக் காலத்தில் தனிப்பட்ட மனிதனுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டது எனவே நாம் தனிமனிதனின் மைய மாதிரிக்கு வந்தோம் நாம் சற்று முன்னே வந்து படைப்புகள் என்பவை கடவுளை ஆதாரமாகக் கொண்டவையாக மட்டும் இருப்பதில்லை தனிமனிதனின் படைப்புகளும் கூட கருத்தில் கொள்ளப்படலாம் என்று கூறினோம் தனிமனித அறிவுசார் இயக்கமானது கற்பனைத் திறனை அதன் மையமாகக் கொண்டிருந்தது ஒரு மேதை என்பவர் துடிப்பான கற்பனை திறன் கொண்டவர் திறமை இருப்பவர் மேதையின் மட்டத்திற்கு சற்று கீழேயே கருதப்பட்டார் எனவே சாதாரண பணிகளைச் செய்ய உங்களுக்குத் திறமை இருக்கக்கூடும் ஆனால் அசாதாரணமான செயல்களைச் செய்ய நீங்கள் ஒரு மேதையாக இருக்க வேண்டும் மீண்டும் இது நவீன அறிவுசார் சொத்து விவாதங்களில் நாம் காணக்கூடிய ஒன்று கண்டுபிடிப்பாளர் என்பவர் ஒரு மேதையின் பொறியை உள் கொண்டிருப்பவர் அதே நேரத்தில் ஒரு கலையில் திறன் பெற்றவர் திறமையான மனிதராக மட்டும் கருதப்படுகிறார் எனவே காப்புரிமை சட்டமானது எப்படி ஒரு சாதாரண திறமைக்கும் ஒரு மேதையின் திறமைக்கும் உள்ள வித்தியாசத்தைத் தீர்மானிக்கிறது அவர்கள் பார்ப்பது தனது துறையில் திறன்களைக் கொண்ட ஒரு சாதாரண மனிதன் இந்தப் படைப்பை உருவாக்கி இருக்க முடியுமா என்பதைத் தான் திறமைகளை மட்டும் கொண்ட ஒரு மனிதனால் அந்தப் படைப்பை உருவாக்கி இருக்க முடியாது என்று உணர்ந்தால் காப்புரிமைச் சட்டம் அந்தப் படைப்பை படைப்புத் திறனின் வெளிப்பாடாகக் கருதுகிறது அல்லது அதை நோக்கிய ஒரு அடி எடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அது ஒரு மேதைத் தன்மையின் பங்களிப்பாகக் கருதுகிறது எனவே மனிதனின் படைப்புத்திறன் அவனது கற்பனைத் திறனைச் சுற்றியே இருந்தது அந்தக் கற்பனை திறன் என்பது ஒரு மேதைக்கு உரித்தான குணமாகப் பார்க்கப்பட்டது எனவே படைப்புத் திறன் என்பது களத்தையே மாற்றக்கூடிய பங்களிப்புகள் உடன் சமமாகப் பார்க்கப்பட்டது ஒரு களத்தையே உருவாக்கக்கூடிய பங்களிப்பாக இருக்கலாம்அல்லது அந்தக் களத்தையும் அதுசார்ந்த அறிவையும் மாற்றக் கூடியதாக இருக்கலாம் படைப்பாற்றல் குறித்துப் பல்வேறு கோட்பாடுகள் எழுந்தன உளவியல் கோட்பாடுகள் மற்றும் அறிவாற்றல் விஞ்ஞானம் குறித்த கோட்பாடுகள் உருவாகின எனவே கற்பனை என்பது புதிய சிந்தனைகளுக்கு வழிவகுக்கக் கூடியது என்ற நம்பப்பட்டது யூகிக்கக்கூடிய வகைகளில் செயல்படும்போது புதிய சிந்தனைகள் வந்தன அந்த ஊகிக்கக் கூடிய வழிகள் ஏற்கனவே உள்ள கருத்துக்களைச் சார்ந்து இருந்தன எனவே ஒரு விதத்தில் பார்த்தால் கற்பனை என்பது ஏற்கனவே உள்ள வற்றுடன் தொடர்புடையதாக இருக்கிறது உண்மையில் ஒரு விஞ்ஞானியிடம் இருந்து வந்த சொற்கள் என்னவென்றால் என்னால் அதைத் தேட முடிந்தது ஏனென்றால் நான் பெரும் ராட்சதர்கள் தோள்களில் நின்றேன் இது ஐசக் நியூட்டன் அவர்களால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் எனவே எல்லா அறிவும் அனைத்து படைப்பாற்றலும் ஏற்கனவே இருக்கும் அறிவின் மேல் கட்டியெழுப்பப் படுவதாக கருதலாம் எனவே அறிவுசார் சொத்துரிமை என்னும் கண்ணோட்டத்தில் படைப்பாற்றலைப் பார்க்கும்போது ஆக்கபூர்வமான முயற்சிகள் அல்லது ஆக்கபூர்வமான முயற்சிகளில் இருந்து வெளிவரும் உரிமைகள் தொடர்பானது மனிதப் படைப்பாற்றலைப் பார்க்கும்போது அது நாம் எப்படி ஏற்கனவே இருக்கக்கூடிய அறிவின் மீது விஷயங்களை கட்டி எழுப்புகிறோம் என்பதைக் குறிப்பதாகக் கொள்ளலாம் எனவே எப்படி படைப்பாற்றல் என்பது ஏற்கனவே இருக்கும் அறிவின் மீது கட்டி எழுப்பும் தன்மையதோ அதேபோல் அறிவுசார் சொத்தும் ஏற்கனவே அறிந்தவற்றின் மேல் கட்டியமைக்கப்படுவதாகும் படைப்பாற்றல் என்பது சிக்கலைத் தீர்ப்பதிலும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது படைப்பாற்றல் என்பது அறிவுக் கூர்மையுடன் ஒன்றுக்கொன்று படிந்து இருக்கக்கூடியது அதிலிருந்துதான் நாம் அறிவுஜீவி என்ற சொல்லைப் பெறுகிறோம் எனவே மூளையின் செயல்பாடு என்பது அது ஒரு தனித்துவமான அசல் யோசனையை வெளிக் கொண்டு வரும்போது ஏற்கனவே இருக்கும் தீர்க்கப்படாத ஒரு பிரச்சனைக்கு அந்தத் தனித்துவமான யோசனை ஒரு தீர்வைத் தருகிறது பிரச்சனையைத் தீர்ப்பதில் படைப்புத் திறன் வெளிப்படுகிறது என்று சொல்கிறோம் இது அறிவுசார் சொத்துரிமை களுக்குத் தொடர்புடையது ஏனென்றால் நாம் ஒரு கண்டுபிடிப்பு என்று வரும்போது அதற்கு ஒரு தனித்தன்மை இருக்கிறதா என்பதை அது ஏற்கனவே உள்ள ஒரு தீர்வு காணப்படாத பிரச்சனைக்குத் தீர்வு சொல்கிறதா என்பதை வைத்துத்தான் உறுதி செய்கிறோம் எனவே இப்படித்தான் படைப்புத் திறன் என்பது அசல் தன்மை மற்றும் புதிதாக இருக்கும் தன்மையுடன் தொடர்பு படுத்தப் பட்டது தற்போது அசல் தன்மை என்பது பதிப்புரிமை வட்டத்தில் ஒரு அவசிய தேவை பதிப்புரிமை பெற்ற படைப்புகள்அசல் தன்மையுடனும் உண்மையுடனும் இருக்கவேண்டுமென்று பதிப்புரிமை வட்டம் அவசியப்படுத்திச் சொல்கிறது பதிப்புரிமை மற்றும் காப்புரிமை என்பவை அறிவுசார் சொத்துரிமைகளின் கீழ் இயங்கும் சட்டத்தின் இரண்டு கிளைகள் எனவே ஒரு புதுமையான தீர்வானது ஒரு புதுமையை உருவாக்கும் அல்லது ஒரு கண்டுபிடிப்பை விளைவிக்கும் புதுமை என்பது ஒரு பரந்த சொல் பிரயோகம் அறிவுசார் சொத்து என்பது கண்டுபிடிப்பைப் பற்றி அதிக அக்கறை கொண்டுள்ளது ஏனெனில் காப்புரிமைகள் கண்டுபிடிப்புகளைப் பாதுகாக்கின்றன நம்மால் அனைத்துப் புதுமைகளையும் பாதுகாக்க முடியும் என்று சொல்வதில்லை காப்புரிமைகளின் மூலம் நம்மால் கண்டுபிடிப்புகளைத் தான் பாதுகாக்க முடியும் என்று கூறுகிறோம் எனவே கண்டுபிடிப்புகள் தான் உரிமை சட்டத்தின் விஷயப் பொருள் எனவே நாம் சிக்கல் தீர்வு அணுகுமுறையைப் பார்க்கும் பொழுது அல்லது படைப்பாற்றலைச் சிக்கலைத் தீர்க்கும் செயல்முறையாகப் பார்க்கும் போது என்ன நிகழ்கிறது என்றால்நாம் ஒரு பிரச்சினைக்கு தீர்வு கண்டு பிடிக்கிறோம் அந்தத் தீர்வு படைப்புத் திறன் கொண்ட ஒன்றாக இருந்தால் நாம் அங்கு புதுமை நிகழ்ந்துள்ளதாகக் கூறுகிறோம் படைப்புத் திறன் கூடிய செயல் முறையைக் கொண்டு ஒரு சிக்கலைத் தீர்க்கும் போது நாம் அந்த செயல்முறையை புதுமைக்கான செயல்முறை என்று கூறுகிறோம்